வணக்கம் மேனுஃபாக்சரிங் சிஸ்டம் டெக்னாலஜி பகுதி 2 தொகுதி 14 க்கு வரவேற்கிறேன் நாம் QC இன் ஏழு கருவிகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் மேலும் ஹிஸ்டோகிராம் பரிட்டோ சார்ட் காஸ் அண்ட் எபிபெட் டியாக்ராம் மற்றும் செக் ஷீட் அடிப்படையிலான ரி கோடிங் குவாலிட்டி முறை பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் இன்று நாம் மேலும் மூன்று வெவ்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்த போகிறோம் ஒன்று டிபெக்ட் கான்செண்ட்ரஷன் டியாக்ராம் ஸ்கேட்டர் டியாக்ராம் மற்றும் கண்ட்ரோல் சார்ட் ஆகியவை மீண்டும் ஒரு விரிவான அறிமுகத்தையும் மற்றும் இவை எவ்வாறு ப்ளோட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான பகுப்பாய்வையும் பார்க்கலாம் ஏனெனில் இது உண்மையில் ப்ரோசஸ் லெவலில் குவாலிட்டி கண்ட்ரோல் நிகழ்நேர உணர்வை அளிக்கிறது ஒரு டிபெக்ட் கான்செண்ட்ரஷன் டியாக்ராம் என்பது நிலையான அலகுக்கான காட்சிப் பிரதிநிதித்துவம் ஆகும் சாத்தியமான அனைத்து காட்சிகளையும் அதில் அடையாளம் காணப்பட்ட சாத்தியமான குறைபாடுகளைக் காட்டுகிறது பிரதிநிதித்துவத்தின் வகை குறைபாடுகளின் வகை மற்றும் அவற்றின் சாத்தியமான காரணங்களைப் புரிந்துகொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வாகனப் பிரிவைப் பார்க்கும்போது ஆட்டோமொபைலைப் பற்றிய வெவ்வேறு காட்சிகள் நமக்குக் கிடைக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட காரின் கூரையைப் பற்றி நாம் பேசும்போது இது இதுபோன்ற ஒரு அம்சத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட தொகுதியின் பல்வேறு தொடர்புடைய பகுதிகளை மறுபரிசீலனை செய்து முயற்சிப்பது சாத்தியக்கூறுகளில் ஒன்றாகும் எனவே ஒரு நபர் கூரையில் ஒரு பள்ளம் இருப்பதாகக் கூறலாம் எடுத்துக்காட்டாக அவர் இதை ஒரு கூரைப் பள்ளம் என்று அடையாளம் காண்பார் அல்லது கதவுக்கும் பாடிக்கும் இடையிலான நிலை வேறுபாடு முறையற்றது என்று அவர் கூறுவார் எனவே அவர் காரின் எந்த பகுதி என்று சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துவார் பல பார்வைகள் உள்ளன இந்த பக்கத்திலிருந்து ஒரு பார்வை இருக்கலாம் காரின் மேலிருந்து அல்லது இடதுபுறம் அல்லது முன்பகுதியில் இருந்து நாம் பார்ப்பது போல் ஒரு பார்வை இருக்கலாம் பின்புற கதவு பக்கமாக ஒரு பார்வையும் இருக்கலாம் இது போன்ற ஒரு கோணத்தை பற்றி பேசுகிறது மற்றும் பின் கதவு தொடர்பாக ஏதாவது இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வகையான பெயிண்ட் பீல் உள்ளது எனவே இப்போது ஆபரேட்டர் ஒரு செக் ஷீட்டில் பல்வேறு காட்சிகள் இருக்கும் இது போன்ற ஒரு செக் ஷீட் உள்ளது மேலும் வெவ்வேறு பார்வைகள் உள்ளன மற்றும் ஆபரேட்டர் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட டிபெக்ட்டின் இருப்பிடத்தைக் குறிக்க முடியும் செக் ஷீட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள டிபெக்ட் உண்மையில் என்ன என்பதைப் பற்றி இந்த வகையான பதிவு கொடுக்கும் விரைவாக பழுதுபார்ப்பவர் எளிமையாக டிபெக்ட்டை தனிமை படுத்துவார் மேலும் குறிப்பிட்ட டிபெக்ட் இருக்கும் குறிப்பிட்ட பகுதிக்குச் சென்று சரிசெய்ய முடியும் எனவே டிபெக்ட் கான்செண்ட்ரஷன் டியாக்ராம் வழங்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று உண்மையில் விரைவாக உணர மற்றும் பழுதுபார்க்கும் கட்டத்தில் சரியான இடம் மற்றும் குறைபாட்டின் சரியான தன்மை ஆகியவற்றை அடையாளம் காணவும் பழுது அசெம்பிளி லைனுக்குள் அல்ல ஆனால் ஆஃப்லைனில் நடந்ததால் மெதுவாக அனைத்து ஆட்டோ வீல் மேஜர்களிலும் பம்பை வரிசைப்படுத்தி அனைத்து ஆய்வுகளிலும் சரிசெய்வதற்கும் ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் பழுதுபார்ப்பதற்கும் ஒரு முன்முயற்சி உள்ளது எனவே குறைந்த நேரம் வீணக்கலாம் ஆனால் அது உண்மையில் யதார்த்தத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள கனவு ஆனால் தற்போதைய நிலவரப்படி பொதுவாக அனைத்து ஆட்டோ மேஜர்களும் தங்கள் உற்பத்தி விகிதத்தை பாதிக்க மாட்டார்கள் ஏனெனில் சிஸ்டெமில் ஒரு குறைபாடு இருப்பதால் இந்த வாகனங்கள் ஒரு தனி பழுதுபார்க்கும் பகுதியை உருவாக்க விரும்புகின்றன குறிப்பிட்ட கடைத் தளத்தின் வாகனத் தணிக்கைக்கு VI க்கு அனுப்பும் முன் மெதுவாகப் பழுதுபார்க்கலாம் எனவே இங்கேயும் டிபெக்ட் கான்செண்ட்ரஷன் டியாக்ராமும் ஆய்வுப் பிரதிநிதிக்கும் பழுதுபார்க்கும் பிரதிநிதிக்கும் இடையே பிரதிநிதித்துவம் மற்றும் தகவல்தொடர்புக்கு எளிதான வழியைக் கொடுக்கும் எனவே குறிப்பிட்ட செக் ஷீட்டில் இன்ஸ்பெக்டரால் எழுதப்பட்ட எதுவும் புரியாததால் கால தாமதம் ஆகாது எனவே இதுவே டிபெக்ட் கான்செண்ட்ரஷன் டியாக்ராம் ஆகும் ஸ்கேட்டர் டியாக்ராம் எனப்படும் வரைபடங்களும் உள்ளன பொதுவாக இரண்டு வெரியபிள் இடையே ஒரு உறவை நிறுவுவதில் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கேட்டர் வரைபடத்தின் வடிவம் இரண்டு வெரியபிகளை வரைவதன் மூலம் பெறப்படுகிறது இது வெரியபிள்களுக்கு இடையே நேர்மறை கோரிலேஷன் அல்லது எதிர்மறை கோரிலேஷன் தொடர்பைக் குறிக்கலாம் அல்லது எந்த கோரிலேஷன் தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம் இந்த வெரியபிள்களுக்கான கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க இதுபோன்ற தகவல்கள் சில நேரங்களில் உதவுகின்றன எடுத்துக்காட்டாக நாம் இங்கே ஒரு ஸ்கேட்டர் வரைபடத்தைப் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு குறிப்பிட்ட ப்ரோசஸ்யைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்த நேரத்திற்கு எதிரான மின்னோட்டத்தைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக இங்கே அடிப்படை மின்னோட்டம் பைக்கோ ஆம்ப்ஸில் இருப்பதைக் காணலாம் குறிப்பிட்ட சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸ் டைம் மில்லி செகண்ட்ஸ் என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அதிக ஸ்கேட்டர்கள் இருப்பதை நாம் அறியலாம் அங்கு குறைந்த ரெஸ்பான்ஸ் டைம் மற்றும் கணிசமாக அதிக மின்னோட்டம் இருப்பது நமக்குத் தெரியும் இவை மேலும் தேவைப்படும் அதிக மின்னோட்டதை விட சுற்றுவட்டத்தில் ப்ளீடிங் இருப்பதைக் காட்டுகின்றன எனவே ஒரு கண்ணோட்டத்தை சேர்க்க இந்த சிதறல் வரைபடத்தை நீங்கள் உண்மையில் திட்டமிடலாம் எலக்ட்ரானிக்ஸ் அசெம்பிளி லைனில் ஒரு ஆய்வாளர் அல்லது ஒருவர் செய்யப்பட்ட ஆய்வுகளை தரவாக பதிவு செய்கிறார் அந்த தரவுகளுக்கு ஸ்கேட்டர் டியாக்ராமை வரையலாம் அவை ஒரு கண்ணோடத்தையும் ஒரு வகையான விளக்கத்தையும் கொடுக்கும் எனவே இந்த வகையான சூழ்நிலையானது ஸ்கேட்டர் வரைபடத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது நிகழ்நேர குவாலிட்டியை கண்காணிப்பதற்கான மிக முக்கியமான அம்சம் உள்ளது இது கண்ட்ரோல் சார்ட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ப்ரோசஸ் கண்ட்ரோல் அல்லது ப்ரோசஸ் கேப்பபிளிட்டி அனாலிசிஸ்க்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றும் கண்ட்ரோல் சார்ட்கள் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் அவை குவாலிட்டியான பண்புகளின் வெரியபிளிட்டியைக் குறைக்க உதவுகின்றன மாறுபாடு காரணம் அல்லது எழும் சூழ்நிலை இருக்கலாம் ஏனெனில் ப்ரோசஸ் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் அவற்றில் ஒன்று சான்ஸ்க் காஸ் ஆக இருக்கலாம் ப்ரோசஸ் மட்டத்தில் விஷயங்கள் நிகழும் விதத்தில் சில சீரற்ற தன்மை இருக்கலாம் இது ப்ரோடக்ட்களுக்கு இடையே ஒருவித மாறுபாட்டை உருவாக்கலாம் அல்லது பிற அம்சம் அசையின் அப்பள் காஸ் ஆக இருக்கலாம் ஒரு குவாலிட்டியான பண்புக்கூறில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைக்கப்பட்ட பின்புறம் இணக்கமின்மைக்கு காரணமாக உள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு ஆபரேட்டர் ஒரு குறிப்பிட்ட நிலையத்தில் புதியவராக இருந்து பதிவுசெய்யப்பட்ட சிக்கல் இருக்கும் இடத்தில் அவர் ஒருவித ஃபிட்மென்ட்டைச் செய்கிறார் என்றால் அவருடைய பயிற்சியில்லாத இயல்பு காரணமாக அவர் கேள்விக்குரிய குறிப்பிட்ட அசெம்பிலியில் இந்தக் டிபெக்ட்டை உருவாக்க முடியும் எனவே இந்த யோசனை இயக்கப்பட்டவரை அடையாளம் கண்டு அவருக்கு நன்கு பயிற்சி அளிக்க முடியும் அதனால் குவாலிட்டி அம்சங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டும் எனவே இதை யார் கட்டுப்படுத்துவார்கள் எனவே சில நேரங்களில் ஒரு ஸ்டாடிஸ்டிக்கால்க் கட்டுப்பாடு ப்ரோசஸின் நீளம் மற்றும் அகலத்தில் கிடைக்கிறது இது கண்ட்ரோல் சார்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே ப்ரோசஸில் உள்ள வெரியபிளிட்டி பல சிறிய ஆனால் அடிப்படையில் வழங்கக்கூடிய சீரற்ற காரணங்களின் ஒட்டுமொத்த விளைவால் ஏற்படுகிறது ஒரு ப்ரோசஸ் ஆனாது ப்ரோசஸில் இருக்கும் வாய்ப்புக் காரணங்களுடன் மட்டுமே அமைக்கப்படுகிறது எவ்வாறாயினும் வெரியபிளிட்டியின் பிற காரணங்களும் இருக்கலாம் அவை ப்ரோசஸில் கண்ட்ரோலை மீறிய நிலைக்கு வெரியபிளிட்டியை உருவாக்கலாம் இதன் விளைவாக அவுட் புட்டின் கணிசமான பகுதியானது ஒருமுறை குறிப்பிடப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு இணங்கவில்லை அவை அசையின் அப்பள் காரணங்கள் என அறியப்படுகின்றன எனவே இங்கே ஒரு பொதுவான கண்ட்ரோல் சார்ட் ஒரு வகையான வரைபட ரீதியாக காட்சி இருக்கும் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டிப் பண்பைக் காண்பிக்கும் இது அளவிடப்பட்ட குவாலிட்டிப் பண்பு அல்லது பார்வைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத குவாலிட்டிப் பண்புகளாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் இரண்டு அம்சங்களையும் வெவ்வேறு முறையில் திட்டமிடலாம் ஒரு சாம்பிளின் அளவிடப்பட்ட குவாலிட்டி பண்பின் அம்சத்தைப் பற்றி பேசலாம் எனவே ஒரு சாம்பிள் எண் உள்ளது மற்றும் இந்த சாம்பிள்கள் அனைத்தும் சாம்பிள்களுக்குள் அளவிடப்பட்ட குவாலிட்டி குணாதிசயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன கண்ட்ரோல் சார்ட்டில் நாம் திட்டமிட வேண்டியது மூன்று வெவ்வேறு கூறுகள் ஆகும் அவற்றில் ஒன்று மையக் கோடு ஆகும் நாம் கவனித்ததில் கண்ட்ரோல் நிலைக்கு ஒத்த குவாலிட்டி பண்புகளின் சராசரி மதிப்பைக் குறிக்கிறது தயாரிக்கப்பட்ட ஆயிரம் சாம்பிள்களில் 100 சாம்பிள்களை நாம் கவனிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே பத்தில் ஒரு பங்கு பத்தில் ஒரு சதவீதம் ஆய்வு செய்யப்படுகிறது இந்த 100 சாம்பிள்களில் நாம் ஒரு ஷாப்ட்டின் டயாமீட்டர் பற்றி பேசும் போது அவைகளின் சராசரி மதிப்பு பதிவு செய்யப்படுகிறது அது அந்த 100 சாம்பிள்களில் அளவிடப்பட்ட ஷாப்ட்டின் டயாமீட்டரின் ஒரு குறிப்பிட்ட சராசரி அல்லது அந்த 100 இன் குறிப்பிட்ட சராசரி மதிப்பை ஏற்படுத்தும் சாம்பிள்கள் ஒரு சென்டர் லைன் ஆகப் பதிவு செய்யப்படுகின்றன அதுவே சென்டர் லைன் ஆகும் பின்னர் உங்களிடம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் உள்ளது இது வரைபடத்தின் சென்டர் கண்ட்ரோல் லையனுக்கு இணையான அப்பர் ஹாரிஸன்ட்டல் லையனை குறிக்கிறது இந்த வகையானது டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும் அல்லது இருக்கும் சராசரியிலிருந்து விலகல்களைக் குறிக்கிறது பின்னர் நிச்சயமாக ஒரு லோயர் கண்ட்ரோல் லிமிட் உள்ளது இது சென்டர் லையனுக்கு கீழே ஒரு லயானல் குறிப்பிடப்படுகிறது இது ப்ரோசஸ் வெரியஷன் அல்லது ப்ரோசஸ் கேப்பபிளிட்டி உடன் தொடர்புடையது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ப்ரோசஸில் செய்யப்படும் ப்ரோடக்ஷன் தொடர்பான ஒரு சென்டர்லைன் அப்பர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட் மற்றும் லோயர் ஸ்பெசிபிகேஷன் லிமிட் உள்ளது ஒரு குறிப்பிட்ட டிசைனை நோக்கிய ப்ரோசஸின் கேப்பபிளிட்டியை நாம் மதிப்பிட வேண்டியிருக்கும் போது இந்த ஸ்பெசிபிகேஷனை டிசைனில் விளக்கி அந்த ஸ்பெசிபிகேஷன் ப்ரோசஸிக்கு ஏற்ப உள்ளதா அல்லது நேர்மாறாக உள்ளதா என்பதைப் பார்க்க வேண்டும் ப்ரோசஸிற்கு வெளியே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஸ்பெசிபிகேஷன்கள் இருந்தால் ப்ரோசஸ் மிகவும் நன்றாகக் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் எளிதாகக் கூறலாம் மற்றும் அங்குள்ள டிசைன் ஸ்பெசிபிகேஷன்களின் அடிப்படையில் குவாலிட்டி வழங்குவதற்கு மிகவும் துல்லியமாக பயன்படுத்தலாம் எனவே அந்த ஒப்பீட்டிற்கு சிறிது நேரம் கழித்து வருவோம் ஆனால் இப்போதைக்கு நாம் இங்கு திட்டமிடுவது உற்பத்தி தொடர்பான பிரச்சினை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உற்பத்தியின் சென்டர் டென்டென்னசி என்ன என்பதும் உற்பத்தியின் சராசரி குணாதிசயங்கள் என்ன என்பதும் பற்றியது ஆகும் ஒரு ஷாப்ட்டின் டயமீட்டர் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் பதிவு செய்த 100 சாம்பிள்களின் டயமீட்டர் என்ன என்பது பற்றியது ஆகும் பின்னர் அப்பர் லிமிட் இந்த 100 சாம்பிள்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள மக்சிமம் டயாமீட்டர் உடன் ஒத்திருக்கும் மற்றும் லோயர் லிமிட் இந்த 100 சாம்பிள்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள மினிமம் டயாமீட்டர் உடன் ஒத்திருக்கும் எனவே நாம் UCL மற்றும் LCL ஐ வரைய வேண்டும் எனவே மேல் மற்றும் கீழ் கண்ட்ரோல் பாய்ண்ட்ஸ்களின் தேர்வும் கருத்தை சார்ந்துள்ளது ப்ரோசஸ் கண்ட்ரோலில் இருந்தால் அனைத்து சாம்பிள் பாய்ண்ட்ஸ்களும் அவற்றுக்கிடையே விழ வேண்டும் இந்த லிமிட்களுக்கு வெளியே உள்ள பாய்ண்ட்ஸ்கள் அசையின் அப்பள் காஸ்களின் இருப்பைக் குறிக்கின்றன இப்போது நம்மிடம் ஒரு கண்ட்ரோல் சார்ட் உள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு n எண்ணுக்கான சாம்பிள்களை நாம் கவனிக்கிறோம் இந்தக் கண்ட்ரோலில் ஒரு விலகல் அல்லது அவுட்லைனர் இருக்கும் தருணத்தில் ப்ரோசஸ் கண்ட்ரோலை மீறிச் செல்லும் வாய்ப்புக்கான காரணத்தை நாம் விரைவாகப் பதிவுசெய்ய முடியும் அதன் பிறகு நாம் ஒரு முக்கியமான எதிர் நடவடிக்கை எடுத்து அதை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் எனவே இது ப்ரோசஸ் ஆரோக்கியத்தின் நிகழ்நேர பகுப்பாய்வு ஆகும் இது காலப்போக்கில் நாம் உருவாக்கும் ப்ரோசஸ் ஹெல்த் மொனிட்டரிங் சிஸ்டம் என்று கூறலாம் எனவே ஒரு ப்ரோசஸ் கண்ட்ரோலில் உள்ளதா அல்லது ப்ரோசஸிக்கு ஒருவித குவாலிட்டி மேம்பாடு தேவையா என்பதை நாம் எப்போதும் மிகச் சிறிய மேலோட்டத்தில் தீர்மானிக்க முடியும் எனவே அங்கு அது கண்ட்ரோலுக்கு வரும் எனவே வெரியபிளிட்டின் இந்த அசையின் அப்பள் காஸ்களை அகற்றி மீண்டும் ப்ரோசஸ் செய்யவும் ப்ரோசஸை இயல்பு நிலைக்கு கொண்டு வர கண்ட்ரோல் சார்ஜ்த் தரவின் அடிப்படையில் ப்ரோசஸ் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவே நாம் உண்மையில் எப்படித் திட்டமிடுகிறோம் என்றால் இன்டெரெஸ்ட்டின் சில குவாலிட்டிப் பண்புகளை அளவிடும் சாம்பிள்ப் புள்ளிவிவரம் y என்று நாம் கூறலாம் மேலும் சராசரி µy மற்றும் σy மீன் என்பது ஸ்டாண்டர்ட் டேவியஷன் ஆக உள்ளது என்று கூறலாம் சென்டர் லைன் CL என்பது சராசரி மற்றும் UCL ஆனது சுமார் µy மற்றும் σy இன் சில காரணி k டைம்ஸ் ஆக இருக்கும் LCL ஆனது µy மைனஸ் k σy ஆக இருக்கும் மேலும் k என்பது உண்மையில் சென்டர் லைனிலிருந்து கண்ட்ரோல் லிமிட்களின் தூரமாகும் எனவே நான் k3 என்று சொன்னால் கண்ட்ரோல் ±3σ இடையே கண்ட்ரோல் செயல்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம் மேல் பக்கத்தில் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 3σ ஆகவும் கீழ் பக்கத்தில் 3σ லோயர் கண்ட்ரோல் லிமி டாகவும் இருக்கும் எனவே கண்ட்ரோல் சார்ட் என்பது வெரியபிள் கண்ட்ரோல் சார்ட் மற்றும் அட்ரிபூட் கண்ட்ரோல் சார்ட் ஆகும் அவை மேஸர்ப்பிள் வெரியபிள் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத பதிவுசெய்யக்கூடிய குவாலிட்டி பண்புகளைப் போன்றது எனவே இதுபோன்ற பல குவாலிட்டி குணாதிசயங்கள் உள்ளன உதாரணமாக ஒரு வாகனத்தின் சுர்பெசில் உள்ள பொலிஷை நேரடியாக அளவிட முடியாது இது ஒளியின் பிரதிபலிப்பு கண்ணாடியின் செயல்பாடாக இருக்கலாம் என்றாலும் மனிதக் கண்ணால் மட்டுமே பதிவு செய்யக்கூடிய பொலிஷில் ஒரு சிறிய மாறுபாடு இருக்கும் சூழ்நிலையைப் பற்றி நாம் பேசும்போது பொலிஷ் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததா என்பதை நாம் குவாலிட்டி முறையில் ஆராய்வோம் எனவே அத்தகைய வகைப்பாடுகளில் எந்த அளவீடும் இல்லை எனவே அவை அட்ரிபூட் கண்ட்ரோல் சார்ட் என்று அழைக்கப்படுகின்றன நாம் முன்பு செய்தது போல குறிப்பிட்ட ப்ரோடக்ட்டின் டயமீட்டர் அல்லது வேறு சில அளவிடக்கூடிய பண்புகளுடன் தொடர்புடையது மற்றும் கண்ட்ரோல் சார்ட்டை பதிவு செய்வதற்குப் பயன்படுத்தப்படும் அளவீட்டின் தரவுகளில் ஒரு அளவீடு உள்ளது எனவே இவை கண்ட்ரோல் சார்ட்களின் பொதுவான வகைப்பாடு ஆகும் எனவே இந்த விவாதத்தை இங்கே நிறுத்தலாம் என்று நினைக்கிறேன் காலத்தின் நலன் கருதி அடுத்த தொகுதியில் மீண்டும் கண்ட்ரோல் சார்ட்டில் தொடக்கலாம் எனவே அடுத்த செஸ்ஸைனில் இந்த கண்ட்ரோல் சார்ட்டை பதிவு செய்வதற்கும் திட்டமிடுவதற்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மீன் ஸ்டாண்டர்ட் டேவியஷன் மற்றும் பலவற்றிலிருந்து நாம் உண்மையில் ஸ்டாடிஸ்டிக்கால் ரீதியாக எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை அடுத்த அமர்வில் பார்ப்போம்